எனவே இந்த வார பயிற்சிகளுக்கு வருக எனவே இன்று நாம் சில எலிமினேஷன் எதிர்வினைகள் மற்றும் சில சப்ஸ்டிடூஸன் எதிர்வினைகள் ஆகியவற்றைக் கையாள்வோம் எனவே மெக்கானிசம் அடிப்படையில் விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் எனவே இந்த சில சிக்கல்களைத் தீர்ப்பதில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் திரும்பிச் சென்று நாங்கள் முன்பு விவாதித்த சில ஸ்டீரியோ கெமிக்கல் விளைவுகளைப் பார்க்க வேண்டியிருக்கும் எனவே இங்கே முதல் கேள்வி இந்த புரோமைடுடன் மெத்தனால் எதிர்வினை இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே நான்கு தேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது நாம் இந்த தேர்வுகளில் இறங்குவதற்கு முன் முதலில் முயற்சி செய்து வழிமுறைகளை நாமே உருவாக்கிக் கொள்ளலாம் எனவே இங்கே கொடுக்கப்பட்ட தொடக்க பொருள் ஒரு புரோமைடு மற்றும் இந்த புரோமைட்டின் சிறப்பு ஒன்று இந்த புரோமைடு உண்மையில் ஒரு அல்லிலிக் புரோமைடு எனவே இந்த சிக்கலைத் தீர்க்கத் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்க விரும்பலாம் எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் நான் மூலக்கூறை வெளியே எடுக்கப் போகிறேன் எனவே மூலக்கூறு அடிப்படையில் ஒரு சைக்ளோஹெக்ஸீன் ஆகும் மேலும் இது இங்கே இரட்டை பிணைப்பைப் பெற்றுள்ளது எனவே இங்கே சில ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டிருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது முக்கியமானதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் இது முக்கியமானது மற்றும் சில சந்தர்ப்பங்களில் அது இல்லை ஆனால் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சரியாக சித்தரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் வேறு நிலையில் இருக்கும் மற்றொரு மெத்தில் குழு இருப்பதையும் நாம் எப்போதும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இங்கே மெத்தில் குழுவை பார்ப்போம் எனவே ஒருவித தோராயமான பெயரிடல் ஒருவிதமான பெறப்பட்டதாக இருக்கலாம் எனவே இங்கே அவை 1 2 3 4 5 6 எனவே நீங்கள் 1 நிலையில் ஒரு சப்ஸ்டிடூஸன் கொண்டிருக்கிறீர்கள் இது Br மற்றும் 5 நிலையில் ஒரு சப்ஸ்டிடூஸன் உள்ளது இது ஒரு மெத்தில் குழுவாகும் எனவே இப்போது இந்த கட்டமைப்பை மனதில் கொண்டு எதிர்வினையைப் பார்ப்போம் நாம் பார்க்கப் போகும் எதிர்வினையில் மெத்தனால் கூடுதலாக உள்ளது எனவே மெத்தனால் அடிப்படையில் இந்த மெத்தில் ஆல்கஹால் மற்றும் ஆக்ஸிஜனுக்கு இரண்டு தனி ஜோடிகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இது ஒரு நியூக்ளியோபில் ஆக இருக்கலாம் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் எனவே நாம் நேரடியாக யோசிக்கக்கூடிய முதல் எதிர்வினை புரோமைட்டின் சப்ஸ்டிடூஸனாக இருக்கும் எனவே முயற்சி செய்து அதைச் செய்வோம் சில அம்புகளை வைத்து நாம் எங்கு செல்கிறோம் என்று பார்ப்போம் எனவே இந்த தனி ஜோடி இங்கே ஒரு பின்புற தாக்குதலைச் செய்து Br ஐ வெளியேற்றலாம் எனவே அது நிச்சயமாக ஒரு வாய்ப்பு எனவே கட்டமைப்பை மீண்டும் இடதுபுறத்தில் வரையப்பட்ட விதத்தில் மீண்டும் வரையலாம் எனவே மீதில் விமானத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது மற்றும் ஓலேஃபின் இன்னும் அப்படியே உள்ளது இப்போது மெத்தனால் பின்புறத்திலிருந்து தாக்கி புரோமைடை வெளியேற்றியது எனவே இது OCH3 க்குச் செல்வதன் மூலம் முடிவடையும் இது மெத்தனால் மற்றும் மெத்தாக்ஸைடு அல்ல எனவே மெத்தனால் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக்சிஜன் மீது இன்னும் நேர்மறையான சார்ஜ் இருக்கும் எனவே இப்போது H தயாரிப்பின் இழப்புக்கான சாத்தியத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் எனவே அதை இங்கே வரைந்து விடுகிறேன் எனவே உங்களிடம் OCH3 உள்ளது இந்த மெத்தில் குழு உங்களிடம் உள்ளது இந்த இரட்டை பிணைப்பு இரட்டை பிணைப்பாக உள்ளது எனவே இது உருவாக்கக்கூடிய தயாரிப்புகளில் ஒன்றாகும் மீண்டும் எண்ணை சரிபார்க்கலாம் எனவே கார்பன் 1 2 3 4 5 6 உள்ளது எனவே நாங்கள் தொடங்கியபோது உங்களிடம் ஆறு கார்பன்கள் உள்ளன கார்பன் எண் 1 இப்போது OCH3 ஆல் மாற்றப்பட்டுள்ளது எனவே திரும்பிச் சென்று தேர்வுகளில் ஒன்றைப் பார்ப்போம் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இந்த கலவை II தெளிவாக இங்கே உள்ள தேர்வுகளில் ஒன்றாகும் ஆனால் இது இதன் முடிவின் வகை மட்டுமல்ல எனவே இந்த மெக்கானிசத்தை நாம் சற்று நெருக்கமாகப் பார்க்க வேண்டும் எனவே நாங்கள் என்ன செய்வோம் இது ஒரு அல்லிக் புரோமைடு என்பதால் இப்போது சாத்தியம் நீங்கள் ரீயரேஜ்மென்ட் மேற்கொள்வது முற்றிலும் சாத்தியம் எனவே அதை இங்கே முயற்சித்துப் பார்க்கிறேன் எனவே நாம் முதலில் இந்த அம்புகளை அழித்து புதிய அம்புகளை உருவாக்க முயற்சிப்போம் எனவே இங்கே வேறு வண்ணத்தைத் தேர்ந்தெடுப்போம் எனவே இந்த கார்பன் மீது நீங்கள் மெத்தனால் தாக்கியிருக்கலாம் எனவே இந்த கார்பன் மீது அது தாக்கும்போது உங்களிடம் ஒரு SN1 எதிர்வினை உள்ளது இது நாங்கள் வகுப்பில் விவாதித்த ஒன்று எனவே அது இங்கே தாக்கியவுடன் இந்த இரட்டைப் பிணைப்பின் இயக்கத்தை நீங்கள் இங்கே வைத்திருக்கலாம் மற்றும் புரோமைட்டை வெளியேற்றலாம் எனவே இது வேறு ஒரு வாய்ப்பு மெத்தனால் மேலிருந்து அல்லது கீழிருந்து தாக்கக்கூடிய இரண்டு சாத்தியக்கூறுகளைப் பற்றி இங்கே நீங்கள் சிந்திக்கலாம் இது சமமான தாக்குதலாக இருக்கும் இந்த இரண்டு தாக்குதல்களுக்கும் இடையே அதிக வித்தியாசம் இருக்கும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் எனவே இது உங்களுக்கு அடிப்படையில் இரண்டு தயாரிப்புகளை வழங்கப் போகிறது அது இங்கே முடிந்துவிட்டது அதாவது நீங்கள் பெறப்போகிறீர்கள் மீதில் குழு உள்ளே செல்கிறது இரட்டைப் பிணைப்பு மாற்றப்படவில்லை நீங்கள் இறுதியில் O வைத்திருக்க முடியும் நான் ஒரு புரோட்டானையும் இழக்கப் போகிறேன் எனவே நான் OCH3 மற்றும் மற்றொரு சாத்தியமான தயாரிப்பைப் பெறப் போகிறேன் இது OCH3 கீழே போகிறது எனவே வெளிர் நீலம் மற்றும் நீல நிறத்தில் நான் வரைந்த இந்த இரண்டு சேர்மங்களும் உண்மையில் வேறுபட்டவை ஏனென்றால் இங்கே CH3 OCH3 ஐப் போலவே உள்ளது இங்கே CH3 OCH3 க்கு எதிர் பக்கத்தில் உள்ளது எனவே இவை இரண்டு கூடுதல் தயாரிப்புகளை தர சாத்தியம் எனவே இப்போது ஸ்டீரியோ வேதியியல் ரீதியாக வேறுபட்ட மூன்று தயாரிப்புகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வழிமுறை எங்களிடம் உள்ளது எனவே இந்த இரட்டை பிணைப்பை வைக்க நான் புறக்கணித்துவிட்டேன் ஆனால் இவை இரண்டு கூடுதல் தயாரிப்புகள் தருகிறது நீங்கள் இன்னொரு எதிர்வினை விளைவைக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பை இப்போது கருத்தில் கொண்டால் அதை இப்போது பின்வரும் வழியில் பார்ப்போம் எனவே இப்போது நீங்கள் வேறொரு சாத்தியத்தைக் கொண்டிருக்கலாம் அங்கு நீங்கள் இந்த அல்லிக் இடம்பெயர்ந்து ஒருவித கார்போகேட்டையான் உருவாக்கலாம் மற்றும் இடைநிலை கார்போகேட்டையான் இந்த கட்டமைப்பில் இருக்கும் இங்கு உங்களுக்கு CH3 உள்ளது எனவே இப்போது மெத்தனால் தாக்கினால் அது ஓரிரு தாக்குதல்களைச் செய்யலாம் அது இங்கிருந்து தாக்கலாம் எனவே இங்கே தாக்குதல் கார்பன் எண் 1 இலிருந்து நடந்தால் இங்கே காட்டப்பட்டுள்ள படி ஒரு தயாரிப்புடன் முடிவடையும் எனவே நீங்கள் அடிப்படையில் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது இந்த இரண்டு கட்டமைப்புகளாகும் அவை OCH3 மற்றும் CH3 ஆகியவை டிரான்ஸ் மற்றும் இந்த OCH3 மற்றும் CH3 சிஸ்ஸாக இருக்கும் எனவே கொள்கையளவில் நீங்கள் உருவாக்கிய நான்கு தயாரிப்புகளையும் உருவாக்க முடியும் இந்த தயாரிப்பை நீங்கள் பெறக்கூடிய மற்றொரு வழி இரட்டை சப்ஸ்டிடூஸன் ஆகும் இது லேசான அமில நிலைமைகளின் கீழ் நீங்கள் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இது மற்றொரு சுற்று சப்ஸ்டிடூஸன் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் சாத்தியத்தைப் பார்த்தால் கொள்கையளவில் நான் நான்கு கட்டமைப்புகளும் உண்மையில் சாத்தியம் என்று வாதிடுவேன் மேலும் எந்த மூலக்கூறு முக்கிய உற்பத்தியாக இருக்கும் என்று கணிப்பது கடினம் எனவே நான்கும் உண்மையில் சாத்தியம் இப்போது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் பின்வரும் எதிர்வினையின் முக்கிய தயாரிப்பு என்ன எனவே இங்கே இந்த கட்டமைப்பைப் பார்க்க நீங்கள் ஒரு நிமிடம் எடுத்துக் கொண்டால் இந்த கலவை உண்மையில் ஒரு அயோடைடு மற்றும் உங்களிடம் உள்ள இந்த அயோடைடில் இது ஒரு இரண்டாம் அயோடைடு மற்றும் அந்த கார்பனில் நீங்கள் உண்மையில் நான்கு வெவ்வேறு குழுக்களைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இங்கே இந்த கார்பன் உண்மையில் கைரல் ஆகும் எனவே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் எனவே நீங்கள் விஷயங்களைச் சரியாகச் செய்கிறீர்கள் என்பதை உறுதி செய்வதற்கான வழிகளில் ஒன்று உண்மையில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை ஒதுக்குவது எனவே எனது ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே மூலக்கூறின் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை ஒதுக்குவதே ஆகும் இதனால் எதிர்வினையுடன் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் எனவே நான் இங்கே முன்னுரிமையை ஒதுக்குவேன் எனவே இந்த அயோடோவின் Iodo's முன்னுரிமை எண் 1 இப்போது இந்த இரண்டு கார்பன்களுக்கு இடையில் நான் இதை முன்னுரிமை எண் 2 ஆகவும் இதை முன்னுரிமை எண் 3 ஆகவும் ஒதுக்கியிருப்பேன் இப்போது ஹைட்ரஜன் உண்மையில் என்னை நோக்கி வருகிறது எனவே அது முன்னுரிமை எண் 4 ஆக இருக்கும் எனவே இப்போது நான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை ஒதுக்க வேண்டும் என்றால் நான் 1 2 3 மற்றும் 4 ஐப் பார்த்தால் அது உண்மையில் இந்த திசையில் இருக்கிறது அது கடிகார திசையில் இருக்கும் இருப்பினும் ஹைட்ரஜன் என்னை நோக்கிச் செல்வதால் இது R ஆக ஒதுக்கப்படும் எனவே இப்போது இதன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி R ஒரு மாற்று எதிர்வினை நடந்தால் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஒரு தலைகீழ் இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்வீர்கள் R எப்போதுமே S க்குச் செல்வது அவசியமில்லை ஆனால் அது அவசியம் அல்லது அது சாத்தியம் அல்லது SN2 மெக்கானிசத்தின் அடிப்படையில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஒரு தலைகீழ் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எனவே இதைப் பார்த்துவிட்டு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நீங்கள் இந்த மூலக்கூறை சோடியம் அசைடுடன் வினைபுரியும் போது ஒரு பின் தாக்குதல் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே நான் மீண்டும் மூலக்கூறை வரைய வேண்டும் அதை பின்வரும் வழியில் வரையட்டும் எனவே இது அயோடைடு CH3 மற்றும் மீதமுள்ள மூலக்கூறு உங்களிடம் உள்ளது இப்போது 1 2 3 4 5 6 மற்றும் 7 மற்றும் 8 கார்பன்களை எண்ணுகிறேன் எனவே இவை கார்பன்கள் எனவே நாம் ஆர்வமாக உள்ள மையம் கார்பன் 2 ஆகும் இப்போது தாக்குதல் பின்புறத்திலிருந்து அசைடில் நடந்தால் இங்கிருந்து தாக்குதல் நடக்கும் என்று பொருள் எனவே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஒரு தலைகீழ் இருக்கப் போகிறது எனவே தலைகீழ் சித்தரிக்க சிறந்த வழியை நான் வைத்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக வைத்திருப்பதுதான் ஆனால் இரண்டு குழுக்களைப் புரட்ட வேண்டும் எனவே நான் இந்த நோக்குநிலையை அப்படியே வைத்திருக்கிறேன் நான் N3 ஐ வரையப் போகிறேன் இப்போது ஹைட்ரஜன் புரட்டப்பட்டுள்ளது எனவே மீண்டும் ஒரு முறை சோதனை செய்ய இந்த மூலக்கூறில் போர்டின் சமதளப் பரப்பில் அயோடின் செல்கிறது இங்கே மாற்று சப்ஸ்டிடூயன்ட் உண்மையில் என்னை நோக்கி வருகிறது அல்லது போர்டின் சமதளப் பரப்பில் அல்லது காகிதத்தின் சமதளப் பரப்பிலிருந்து விலகி வருகிறது எனவே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஒரு தலைகீழ் உள்ளது என்று நான் வாதிடுவேன் இப்போது உள்வரும் நியூக்ளியோபிலின் முன்னுரிமை வெளிச்செல்லும் குழுவிற்கான முன்னுரிமையைப் போலவே இருந்தால் R இலிருந்து S க்கு ஒரு பிலிப் தெளிவாக இருக்கும் எனவே அதைச் சரிபார்க்கலாம் எனவே இங்கே மீண்டும் இங்கே மூலக்கூறின் முன்னுரிமை அசைடு எண் 1 ஆகும் பின்னர் உங்களுக்கு 2 உள்ளது பின்னர் உங்களுக்கு 3 உள்ளது ஹைட்ரஜன் எண் 4 ஆகும் எனவே இப்போது நோக்குநிலையை நீங்கள் பார்த்தால் இது எதிரெதிர் திசையில் இருக்கும் எனவே இது S என ஒதுக்கப்படும் ஏனென்றால் ஹைட்ரஜன் உள்ளே செல்கிறது எனவே R ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி S க்குச் செல்லும் ஒரு வழக்குக்கான எடுத்துக்காட்டு இங்கே காண்கிறீர்கள் எனவே இப்போது III மற்றும் IV ஆகிய இந்த இரண்டு மூலக்கூறுகளும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மிடம் உள்ள தேர்வுகளைப் பார்த்தால் உண்மையில் கட்டமைப்பில் வேறுபட்டவை எனவே கார்பன்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் ஹைட்ரஜனின் நிலையில் ஒரு தெளிவான மாற்றம் உள்ளது எனவே இந்த இரண்டையும் ஒரு தேர்வாகவும் கலவை I மற்றும் கலவை II க்கும் இடையில் அகற்றலாம் இப்போது குழப்பமடையாமல் இருப்பதற்கான சிறந்த வழி உண்மையில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் தங்குவதுதான் எனவே இங்கே அவ்வாறு செய்வோம் இது எண் 1 2 3 மற்றும் இங்கே ஹைட்ரஜன் போர்டின் சமதளப் பரப்பின் உள்ளே செல்கிறது எனவே இது S ஆக இருக்கும் இங்கே இது 1 2 3 ஹைட்ரஜன் என்னை நோக்கி வருகிறது மற்றும் இது கடிகார திசையில் உங்களுக்குத் தெரிந்திருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் என்னை நோக்கி வருவதால் இது R எனவே சரியான பதில் கலவை II ஆகும் எனவே இதுதான் சரியான தேர்வு அடுத்த கேள்விக்கு செல்லலாம் எனவே இங்கே நாம் எலிமினேஷன் சாத்தியமான ஒரு சூழ்நிலைகள் உள்ளது நாற்காலி இணக்கத்தில் நேராக மூலக்கூறு வரைவோம் இதன் மூலம் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள முடியும் நாம் எப்போதும் மூலக்கூறுகளை எண்ண விரும்புகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த 1 2 3 4 5 மற்றும் 6 உடன் தொடங்குவோம் எனவே நான் இந்த 1 2 3 4 5 மற்றும் 6 ஐ எண்ணப் போகிறேன் எனவே இப்போது நான் 1 ஆம் நிலையில் எத்தில் குழுக்கள் வைக்கிறேன் எனவே நான் அதை ஈகுவடோரில் நிலையில் வரையப் போகிறேன் 2 ஆம் நிலையில் நமக்கு ஒரு Br மற்றும் Br இன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி உள்ளது இங்கே நோக்குநிலை டிரான்ஸ் ஆகும் எனவே இந்த ஹைட்ரஜனை இங்கே வரைவேன் என்று சொல்லலாம் எனவே அது டிரான்ஸ் என்றால் ஹைட்ரஜன் இங்கே இருக்கின்றது மற்றும் Br ஈகுவடோரில் நிலைக்குச் சென்று 2 முதல் 3 வரை 3 உண்மையில் சிஸ் ஆக இருக்கும் எனவே CH3 இங்கே இருக்கின்றது இது எனது மூலக்கூறாக இருக்கும் மேலும் ஒரு நீக்குதல் எதிர்வினை இருக்கும் சூழ்நிலையை நாம் தெளிவாகப் பார்க்கிறோம் சோடியம் மெத்தாக்ஸைடு மற்றும் எத்தனால் ஒரு உண்மையில் மிகவும் வலுவான பேஸ் ஆகும் எனவே இது எலிமினேஷன் ஏற்ற இணக்கம் அல்ல ஏனென்றால் Br ஈகுவடோரில் நிலையில் உள்ளது எனவே இப்போது நான் ஒரு ரிங் ஃபிளிப் செய்யப் போகிறேன் ரிங் ஃபிளிப் செய்யும் போது எண்ணை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவே உங்களிடம் 1 பின்னர் 2 3 4 5 மற்றும் 6 உள்ளன எனவே இப்போது நான் மேலே சென்று இந்த சப்ஸ்டிடூயன்ட்களை வெளியே எடுக்கிறேன் எனவே எண் 1 அது இப்போது ஈகுவடோரில் நிலையில் இருந்தது அது அச்சு நிலைக்குச் செல்லப் போகிறது சரி மற்றும் ஈகுவடோரில் நிலையில் இருந்த கார்பன் எண் 2 இல் உள்ள Br இப்போது அது அச்சு நிலைக்கு செல்லும் CH3 உண்மையில் Br க்கு சிஸ் என்பதால் CH3 நீங்கள் ஈகுவடோரில் நிலையில் முடிவடையும் எனவே இப்போது நான் நெயிபெரிங் ஹைட்ரஜன்களை வெளியே எடுத்தால் எலிமினேஷன் ஒரே ஒரு வாய்ப்பு உள்ளது இது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இந்த ஹைட்ரஜனிலிருந்து வருகிறது எனவே இது எலிமினேஷன் உட்பட்டால் இது இந்த சூழ்நிலையுடன் முடிவடையும் நான் மீண்டும் ஒரு முறை நாற்காலியை வெளியே விடுகிறேன் எனவே அதே எண்ணை வைத்திருக்க இது 1 2 3 4 5 மற்றும் 6 ஐப் பார்ப்போம் எனவே கார்பன் 2 மற்றும் கார்பன் 3 க்கு இடையில் புதிதாக உருவாக்கப்பட்ட இரட்டை பிணைப்பை முதலில் வரையலாம் பின்னர் நீங்கள் இங்கே ஒரு CH3 மற்றும் எத்தில் குழு இங்கே முடிந்துவிட்டது மற்றும் ஹைட்ரஜன் இங்கே முடிந்துவிட்டது எனவே இது எங்களை ஒரு சாத்தியமான தயாரிப்பு மட்டுமே கொண்டுள்ள சூழ்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்கிறது ஏனெனில் நீங்கள் Br மற்றும் H க்கு இடையில் ஒரு ஆன்டி பெரிப்ளனார் ஏற்பாட்டைக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தயாரிப்பு இதுதான் எனவே பின்வரும் எதிர்வினை இது ஒரு தயாரிப்பு என்று நாங்கள் கணிப்போம் எனவே இப்போது இங்கே எண்ணிக்கையை வரிசைப்படுத்துகிறேன் எனவே கார்பன் 1 இல் எத்தில் குழுவைக் கொண்டிருப்போம் பின்னர் கார்பன் 3 இல் மீதில் குழுவைக் கொண்டிருக்கிறோம் எனவே இது தயாரிப்பு அல்ல என்று தெரிகிறது இப்போது இங்கே 1 மற்றும் 3 இல் இது 1 இது 3 ஆகும் எனவே நாம் பார்த்தபடி இரட்டை பிணைப்பு கார்பன் 2 க்கும் கார்பன் 3 க்கும் இடையில் உள்ளது எனவே இந்த இரண்டு தேர்வுகளையும் என்னால் அகற்ற முடியும் அதாவது இந்த இரண்டு தேர்வுகளும் முற்றிலும் சாத்தியமில்லை அல்லது சாத்தியமில்லை எனவே இரண்டு சாத்தியக்கூறுகள் மட்டுமே இங்கே உள்ளன எனவே உற்பத்தியின் ஒப்பீட்டு நோக்குநிலையைப் பார்த்தால் உருவாக்கப்படவிருக்கும் தயாரிப்பு இதுதான் என்பதை இங்கே காணலாம் இப்போது அடுத்த கேள்வியைப் பார்ப்போம் இது இந்த குளோரைடு சோடியம் எத்தாக்ஸைடு மற்றும் எத்தனால் உடன் வினை புரிந்து எலிமினேஷன் தயாரிப்பை உங்களுக்கு வழங்கப் போகிறது எனவே அதையே செய்வோம் இந்த கார்பன்களை எண்ணத் தொடங்குவோம் எனவே 1 2 3 4 5 மற்றும் 6 உடன் தொடங்குவோம் ஆகவே இது கார்பன் 4 ஐ எனக்கு ஒரு குளோரைடு மாற்றாகக் கொடுக்கப் போகிறது எனவே இது எலிமினேஷன் உட்பட்டால் இதை ஒரு பொருத்தமான இணக்கத்தில் வரைய முடியுமா என்று பார்ப்போம் எனவே நான் கார்பன் 3 மற்றும் கார்பன் 4 வழியாகப் பார்த்தால் பின்வரும் வடிவவியலைக் காண்பேன் எனவே இந்த மெத்தில் குழு இடதுபுறத்தில் இருக்கப் போகிறது எனவே நான் இதை இப்படியே வரையப் போகிறேன் ஹைட்ரஜன் வலதுபுறமாக இருக்கப் போகிறது இந்த எத்தில் குழு இங்கே இருக்கப் போகிறது எனவே கார்பன் 3 க்கும் கார்பன் 4 க்கும் இடையில் இதுதான் நாம் தேடுகிறோம் எனவே இப்போது கார்பன் 4 ல் Cl உண்மையில் வெகு தொலைவில் உள்ளது அல்லது மெத்தில் குழுவின் எதிர் பக்கத்தில் உள்ளது எனவே Cl இங்கே இருக்கும் அதன் படி 5 முதல் 6 வரை இருக்கும் எத்தில் குழு இங்கே முடிந்துவிடும் பின்னர் ஹைட்ரஜன் இங்கே முடிந்துவிடும் எனவே நாங்கள் விவரித்ததைப் போலவே நியூமன் திட்டத்தையும் எப்படி வரையலாம் எனவே இந்த இணக்கத்திலிருந்து நாங்கள் எலிமினேஷன் செய்தால் இப்போது என்ன நடக்கும் என்பது Cl மற்றும் CH3 உண்மையில் உங்களுக்குத் தெரியும் இந்த இணக்கத்திலிருந்து எலிமினேஷன் சாத்தியம் இல்லை எனவே நாம் ஒருவித சுழற்சியைச் செய்ய வேண்டியிருக்கும் எனவே நாம் சுழற்சியைச் செய்யும்போது முன் கார்பனை மாறாமல் வைத்துவிட்டு பின் கார்பனைச் சுற்றிச் செல்லலாம் எனவே பின்புற கார்பனை மாறாமல் வைத்திருக்கவும் முன் கார்பனை நகர்த்தவும் வேறு வழியைச் செய்ய நீங்கள் தேர்வு செய்யலாம் ஆனால் அதை பின்வரும் வழியில் செய்ய விரும்புகிறேன் எனவே நான் இந்த முறையைப் பின்பற்றுவேன் எனவே இங்கே நான் முன் கார்பனை மாறாமல் வைத்திருக்கிறேன் இப்போது நான் இதை இங்கிருந்து இந்த திசையில் நகர்த்தினால் என்ன நடக்கும் என்பது Cl இங்கே முடிவடைகிறது இப்போது இந்த ஹைட்ரஜன் கீழே போய்விட்டது மற்றும் எத்தில் குழு இங்கே முடிந்துவிட்டது எனவே இந்த சூழ்நிலையில் எலிமினேஷன் ஏற்பட்டால் இந்த ஹைட்ரஜனும் இந்த கிளையும் அகற்றப்படலாம் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் அவை ஆன்டி பெரிப்ளனார் உறவில் உள்ளன எனவே அவை அகற்றப்படலாம் எனவே நீங்கள் பின்வரும் தயாரிப்புடன் முடிவடையும் எனவே இப்போது இது எலிமினேஷன் உட்பட்டால் நீங்கள் பின்வரும் தயாரிப்புடன் முடிவடையும் அதைப் பார்ப்போம் எனவே இங்கே பிணைப்பு உடைக்கப் போகிறது எனவே நான் மேலே எத்தில் குழுவைக் கொண்டிருப்பேன் பின்னர் இந்த கார்பன் உள்ளது பின்னர் ஒரு மெத்தில் குழு உள்ளது பின்னர் உள்ளே ஒரு இரட்டை பிணைப்பு உள்ளது இங்கே எத்தில் மற்றும் ஹைட்ரஜன் பின்வரும் நோக்குநிலையில் இருக்கும் இது மிகவும் மோசமாக வரையப்பட்ட இரட்டைப் பிணைப்பாகும் ஆனால் இது பின்வரும் முறையில் நீக்கப்படும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது இவற்றுக்கு இடையேயான ஒப்பீட்டு நோக்குநிலையாக இருக்கும் இது மிகவும் விரும்பப்படும் அல்லது இது அதிக முன்னுரிமை குழுவாக இருக்கும் எனவே இது Z ஆக இருக்கும் எனவே பதில் Z ஆல்கீன் தயாரிப்பு இருக்கும் எனவே இப்போது அடுத்த கேள்வி மீண்டும் ஒரு எலிமினேஷன் எதிர்வினை இந்த நேரத்தில் நாம் அமில கேட்டலிஸிட் எலிமினேஷன் அல்லது அமில மீடியேட் எலிமினேஷன் பார்க்கிறோம் எனவே நீங்கள் மெக்கானிசம் நன்கு அறிவீர்கள் எனவே இது H உடன் வினைபுரியும் இது உங்களுக்கு OH2 ஐக் கொடுக்கும் மேலும் ஒரு கார்போகேட்டையான் உருவாவதன் மூலம் இங்கே எலிமினேஷன் ஏற்படும் ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே இப்போது இந்த கார்போகேட்டையானை அடுத்த பக்கத்தில் மீண்டும் வரையலாம் எனவே சாத்தியமான தயாரிப்புகளைப் பார்ப்பது எங்களுக்கு எளிதாகிறது எனவே இது 1 2 3 மற்றும் 4 என்பது தெளிவாக இருக்க வேண்டும் எனவே நமக்கு 1 2 3 மற்றும் 4 எண்கள் இருக்கும் இது ஒரு ஒற்றை பிணைப்பு அல்ல இரட்டை பிணைப்பு எனவே இந்த கார்போகேட்டையானை உருவாக்கப்படலாம் மேலும் தெளிவாக இருக்கட்டும் ஹைட்ரஜன்களை வெளியே எடுக்கட்டும் இது ஹைட்ரஜன்களில் ஒன்றாகும் இது மற்ற ஹைட்ரஜன் எனவே இங்கே இரண்டு சாத்தியங்கள் உள்ளன எனவே நான் அதற்கு இரண்டு வெவ்வேறு வண்ணங்களை தருகிறேன் எனவே மஞ்சள் நிற ஹைட்ரஜன் 3 எலிமினேஷன் உட்படும் எனவே நீங்கள் பின்வரும் தயாரிப்பைப் பெறுவீர்கள் இது பச்சை நிறத்தை எலிமினேஷன் உட்பட்டால் நீங்கள் இந்த தயாரிப்புடன் முடிவடையும் எனவே இவை நாம் காணக்கூடிய இரண்டு சாத்தியமான தயாரிப்புகள் எனவே அவை இங்கே காட்டப்பட்டுள்ளன ஆனால் அதில் இன்னொரு வாய்ப்பு உள்ளது இந்த ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரைடு ஷிப்ட் போலவும் மாறக்கூடும் மேலும் நிலையான கார்போகேட்டையானை உங்களுக்கு வழங்க முடியும் எனவே பின்வரும் முறையில் அதை வரையலாம் எனவே உங்களிடம் ஒரு கார்போகேட்டையான் உள்ளது பின்னர் மீதமுள்ள மூலக்கூறு அப்படியே இருக்கும் இப்போது 1 2 3 மற்றும் 4 என்ற அதே எண்ணை வைத்திருக்க இப்போது இது கார்போகேட்டையான் உட்பட்டால் நீங்கள் இங்கே ஒரு இரட்டை பிணைப்பைப் பெறுவீர்கள் அதாவது 1 2 3 மற்றும் 4 மற்றும் கார்பன் 1 மற்றும் 2 எலிமினேஷன் உட்பட்டால் நீங்கள் அதே போன்ற தயாரிப்பு பெறுவீர்கள் எனவே இந்த ஓலிஃபின்களைப் பார்க்கும்போது தயாரிப்பு எண்ணாக இருக்கும் இந்த தயாரிப்பு I எனக்கு அதிக வாய்ப்புள்ளது ஏனெனில் இது மிகவும் சப்ஸ்டிடூஸன் இரட்டைப் பிணைப்பு மற்றும் எண் II அடுத்த சப்ஸ்டிடூஸன் மற்றும் III மிகக் குறைவு எனவே I II ஐ விட பெரியதாக இருக்கும் III ஐ விட வும் பெரியது எனவே அடுத்த கேள்வி என்னவென்றால் பின்வரும் அல்கைல் ஹைலைடு E2 ஆல் அகற்றப்படும்போது எத்தனை தனித்துவமான தயாரிப்புகள் சாத்தியமாகும் எனவே இதை விரைவாகச் செல்ல அனுமதிக்கிறேன் இது மிகவும் நேரடியான கேள்வி எனவே இது 1 2 3 4 5 6 7 8 9 10 எனவே இது 11 கார்பன் மூலக்கூறு மற்றும் 10 கார்பன் லீனியர் சங்கிலியுடன் உள்ளது எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளபடி பல சாத்தியங்கள் உங்களுக்குத் தெரியும் எனவே இதை நான் சொல்கிறேன் எனவே கார்பன் 3 இல் உள்ள ஹைட்ரஜன் எலிமினேஷன் உட்படும் எனவே இது 3 மற்றும் 4 க்கு இடையில் இரட்டை பிணைப்புடன் முடிவடையும் எனவே இது நிச்சயமாக நீங்கள் 4 மற்றும் 5 க்கு இடையில் இரட்டைப் பிணைப்பைக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகும் இது இரண்டாவது வாய்ப்பு இது கார்பன் 4 மற்றும் கார்பன் 11 க்கு இடையில் இரட்டை பிணைப்பாக இருக்கலாம் எனவே இது மூன்றாவது வாய்ப்பு ஆனால் இப்போது நீங்கள் கார்பன் 3 மற்றும் கார்பன் 4 க்கு இடையிலான இரட்டைப் பிணைப்பு க்குச் சென்றால் நீங்கள் சிஸ் மற்றும் டிரான்ஸ் அல்லது Z மற்றும் E ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் இதேபோல் இங்கே நீங்கள் சிஸ் மற்றும் டிரான்ஸ் வைத்திருக்கலாம் ஆனால் இந்த இரட்டை பிணைப்பின் விஷயத்தில் எனவே உங்களிடம் 1 2 3 4 உள்ளது 1 2 3 4 5 6 7 8 9 மற்றும் 10 எனவே நீங்கள் 4 மற்றும் 11 க்கு இடையில் இரட்டைப் பிணைப்பைப் பெற்றிருந்தால் Z மற்றும் E இன் சாத்தியம் இல்லை எனவே சரியான பதில் 5 ஆக இருக்கும்